த அன்சர்டிநிஇட்டி பிரின்ஸ்சிபில் அண்ட் இட் இஸ் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் எனவே குவாண்டம் இயக்கவியலின் ஹைசன்பெர்க் மற்றும் ஷ்ரோடிங்கர் Schrödinger முறைகளைப் பற்றி இதுவரை விவாதித்தோம் நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் இரண்டும் சமமானவை ஹைசன்பெர்க்கின் Heisenberg's முறையில் விஷயங்கள் மெட்ரிசெஇஸ் மூலம் வரையறுக்கப்படுகின்றன மேலும் ஷ்ரோடிங்கர் Schrödinger முறையில் எங்களுக்கு அலை செயல்பாடு உள்ளது மேலும் நீங்கள் ஒரு அளவு xop ஐ வரையறுக்க விரும்பினால் ஒவ்வொரு அளவிற்கும் ஆபரேட்டர்கள் மூலம் செய்யப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக ஹைசன்பெர்க் படத்தின் xmn மேட்ரிக்ஸ் உறுப்பு ∫mxndx ஆக இருந்தது இந்த ஆபரேட்டர் n இல் x செயல்கள் செய்யும் போது இது xmxndx ஆல் பெருக்கப்படுகிறது மறுபுறம் pmn ஐ வரையறுக்கிறோம் இது ndx மற்றும் p இல் செயல்படும் போது ∞முதல் ∞ mp க்கு சமமாக இருக்கும் ஒரு வேறுபட்ட ஆபரேட்டர் எனவே அது உண்மையில் அதை வேறுபடுத்துகிறது எனவே நீங்கள் middx ndx ஐப் பெறுவீர்கள் பின்னர் இந்த அளவுகளுக்கான எதிர்பார்ப்பு மதிப்புகளையும் வரையறுக்கிறோம் எனவே x க்கான எதிர்பார்ப்பு மதிப்பு மற்றும் p இன் எதிர்பார்ப்பு மதிப்பு ∞x2xdx என வரையறுக்கப்பட்டது p க்கான எதிர்பார்ப்பு மதிப்பு ∫iddxψdx தொகையீடு ஆக வரையறுக்கப்பட்டது இந்த அளவுகளின் சராசரி மதிப்புகள் என்றும் நாங்கள் புரிந்துகொண்டோம் p2 உடன் தொடர்புடைய ஆபரேட்டர்கள் p2 ஐத் தவிர வேறில்லை என்பதையும் இது 2d2dx2 ஆனது என்பதையும் நாம் காண முடிந்தது x2 உடன் தொடர்புடைய ஆபரேட்டர் x2 அலை செயல்பாட்டைப் பெருக்குவது தவிர வேறில்லை இதேபோல் இந்த ஆபரேட்டர்களின் உயர் சக்திகளையும் அவற்றின் சொந்த பெருக்கத்தையும் நாம் வரையறுக்க முடியும் இந்த விரிவுரையில் நாம் என்ன கற்றுக் கொள்ளப் போகிறோம் என்பது குவாண்டம் இயக்கவியலின் மிக முக்கியமான கொள்கையாகும் இது நிச்சயமற்ற கொள்கை என அழைக்கப்படுகிறது இது அளவு குவாண்டம் இயக்கவியலில் உள்ளது என்று கூறுகிறது பொதுவாக மிக உயர்ந்த துல்லியத்துடன் அளவிட முடியாது உண்மையில் ஒருவருக்கொருவர் இணைந்ததாக அழைக்கப்படும் 2 அளவுகள் நிச்சயமற்ற உறவால் கொடுக்கப்பட்ட உறவைக் கொண்டுள்ளன நீங்கள் ஒரு அளவை மிக அதிக துல்லியத்துடன் அளவிட்டால் மற்ற அளவு குறைவான துல்லியமாக மாறும் குவாண்டம் இயக்கவியலில் இது ஏன் நிகழ்கிறது என்பதைப் பார்க்கப் போகிறோம் இது உண்மையில் குவாண்டம் நிலையின் விளைவாகும் எனவே இது குவாண்டம் இயக்கவியலுக்கு மிகவும் தனித்துவமான ஒரு கொள்கையாகும் உங்கள் 12 ஆம் வகுப்பில் நிச்சயமற்ற கொள்கையைப் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் எனவே இதை எழுதுகிறேன் பின்னர் அதை மேலும் ஆராய்வோம் கொடுக்கப்பட்ட துகளுக்கு டெல்டா xpx2 என நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் எனவே இதன் பொருள் என்ன x ஐ எவ்வாறு வரையறுப்பது என்பதும் px ஐ எவ்வாறு வரையறுப்பது என்பதை நாம் இந்த விரிவுரையில் கடுமையான கணித முறையில் பார்க்கப் போகிறோம் எனவே நான் அளவு x ஐ அளவிடுகிறேனா என்று பார்ப்போம் பின்னர் எனக்கு சராசரி மதிப்பு x கிடைக்கும் நான் x2 ஐ அளந்தால் இதன் சராசரி மதிப்பை நான் பெறுகிறேன் இதிலிருந்து எதிர்பார்ப்பு மதிப்பு அல்லது x இன் சராசரி மதிப்பைக் கழித்து வர்க்க மூலத்தை எடுத்துக் கொண்டால் இது x என வரையறுக்கப்படுகிறது இதேபோல் நான் அதன் p2 எதிர்பார்ப்பு மதிப்பை எடுத்துக் கொண்டால் ⟨p⟩2 ஐக் கழித்து வர்க்க மூலத்தை எடுத்துக் கொண்டால் இது p பொதுவாக அதை வலது புறத்தில் எழுதுகிறேன் பொதுவாக எந்த அளவுக்கும் இதை O என்று அழைப்போம் அல்லது O இல் உள்ள நிச்சயமற்ற தன்மை ⟨O2⟩ ⟨O⟩2 க்கு சமமாக இருக்கும் அது எப்படி என்பதை விளக்குகிறேன் எனவே என்னிடம் ஒரு அளவு இருக்கிறது அல்லது சில எண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வைத்துக்கொள்வோம் நான் அளவிடுகிறேன் என்று சொல்லலாம் எனக்கு 1 2 2 3 1 4 மற்றும் பல கிடைக்கும் 1 2 3 4 5 6 எண்களுக்கு நம்மை கட்டுப்படுத்தி சராசரியை எடுத்துக் கொள்வோம் எனவே இது ⟨x⟩ என்பது1223146 ஆக இருக்கும் என்று சொல்லலாம் அது 8 5 136 தோராயமாக 2 ஆக வெளிவருகிறது எனவே ⟨x⟩2 தோராயமாக 4 நாம் ⟨x2⟩ ஐ எடுத்துக் கொள்வோம் இது 14491166 ஆக வெளிவருகிறது இது 5 பிளஸ் 4 9 18 பிளஸ் 16 34 பிளஸ் 35 ஐ 6 க்கு மேல் 6 ஆகும் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் ⟨x2⟩ ⟨x⟩2 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே மதிப்புகள் ஒரு பரவல் இருப்பதால் இரண்டு ஒரே மாதிரியானவை அல்ல மறுபுறம் அனைத்து x ஒரே மாதிரியாக இருந்திருந்தால் இந்த இரண்டும் சமமாக இருந்திருக்கும் எனவே இந்தx அல்லது xஅல்லது O பொதுவாக உங்களுக்கு அளிப்பது எந்த அளவிலும் பரவுவதாகும் நான் பல அளவீடுகளைச் செய்து அவை வேறுபட்டவை எனக் கண்டால் இந்த x இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விதத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது மேலும் நிச்சயமற்ற கொள்கை உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் பரவல் மூலம் பெருக்கப்படுவது 2 ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது அதைக் காண்பிப்போம் அதற்கு முன் ஒரு ஐகேன் மதிப்புக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ஆபரேட்டர் O உள்ளது இது ஒரு அலை செயல்பாட்டில் இயங்குகிறது மற்றும் எனக்கு ஐகேன் மதிப்பு Onn தருகிறது பின்னர் ⟨O⟩ என்பது ∫nOndx ஆல் வழங்கப்படும் இது ஒன்றும் இல்லை ஆனால் On இது வெளிவருகிறது இது ஒரு எண் nndx இது On ஆனது மறுபுறம் நான் On ஐக் கணக்கிட்டால் இது ∫nO2ndx இல் இருக்கும் ஆனால் அது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் On உடன் வெளியேறி மீதம் உங்களுக்கு nO மீண்டும் n dx மேல் இயங்குகிறது மற்றும் உங்களுக்கு On2∫nndx கிடைக்கிறது இது On2 ஆகும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் காண்பது என்னவென்றால் On2என்பது ⟨O2⟩ க்கு சமம் எனவே O0 ஆகவே ஐகேன் செயல்பாடுகளான அலை செயல்பாட்டைப் பொறுத்து ஒரு ஆபரேட்டரின் எதிர்பார்ப்பு மதிப்பை நான் எடுத்துக் கொண்டால் அதன் பரவலைக் கணக்கிட்டால் அல்லது அதில் x அல்லது O என்பது 0 ஆக இருக்கும் ஆகையால் நிலையான நிலையில் நாம் எழுதலாம் ஒரு நிலையான நிலையில் ஒரு அலை E ஆக இருக்கும் அது ஒரு நிலையான ஆற்றல் நிலை எனவே இந்த பின்னணியுடன் நான் இப்போது நிச்சயமற்ற கொள்கையை நிரூபிக்கப் போகிறேன் அதற்காக எனக்கு கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் என்று ஒன்று தேவை ஸ்வார்ட்ஸ் ஸ்வா சமத்துவமின்மையாக இருக்கும் இது வெக்டார்களைப் பொறுத்தவரை நான் வெறுமனே கூறினால் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது |A B |≤|A ||B| புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது ஏனெனில் A B என்பது வேறு எதுவும் இல்லை|A |Bcos இது எப்போதும் |A |B ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதால் |cos |எப்போதும் 1 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் செயல்பாடுகளைப் பொறுத்தவரை உங்களிடம் ஒரு ஆபரேட்டர் O1 இருந்தால் அது உங்களுக்குச் சொல்கிறது அது O2 உடன் தயாரிப்பு மற்றும் அதை எடுத்துக்கொள்வது எதிர்பார்ப்பு மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் நான் ∫xO1O2ψdx ஐ எடுக்கிறேன் இது எடுத்துக்கொள்வது மட்டு ஆகும் இது ∫O1ψdx முறைகள் ∫O2ψdx எனப்படும் தனிப்பட்ட எதிர்பார்ப்பு மதிப்புகளை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எதுவுமில்லை ஆனால் இந்த முழு அளவு ⟨O1⟩⟨O2⟩ ஐத் தவிர வேறில்லை இது கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நிச்சயமற்ற கொள்கையை நிரூபிக்க இதை இப்போது பயன்படுத்தப் போகிறோம் அதற்காக நான் ஒரு ஆபரேட்டராக x ⟨x⟩ அளவை தேர்வு செய்கிறேன் எனவே இது O1 ஆக இருக்கும் மற்றும் O2 என்பது இந்த ஆபரேட்டர் p ⟨p⟩ ஆக இருக்கும் எனவே நான் கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மையிலிருந்து பெறப்போகிறேன் எனவே நான் கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மையைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே நான் காட்டப் போவது ⟨x ⟨x⟩p ⟨p⟩⟩ ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இது ⟨x ⟨x⟩2⟩ ⟨p ⟨p⟩2⟩ ஆக இருக்க வேண்டும் நீங்கள் ⟨x ⟨x⟩⟩0 ஐப் பார்ப்பதால் நான் ஏன் வர்க்க மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் ⟨p ⟨p⟩⟩0 எனவே நான் உண்மையில் கணக்கிடுவது இந்த பரவல் அல்லது x pமேல் வலது புறம் இது rms விலகல் இடது புறத்தில் வேலை செய்வோம் எனவே ⟨x ⟨x⟩p ⟨p⟩⟩ என்பது ⟨xp x⟨p⟩ ⟨x⟩p⟨x⟩⟨p⟩⟩ ஐத் தவிர வேறில்லை இதன் எதிர்பார்ப்பு மதிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் இது ⟨xp⟩ ⟨x⟩⟨p⟩ ⟨x⟩⟨p⟩⟨x⟩⟨p⟩ ஐத் தவிர வேறில்லை நான் சில விதிமுறைகளை ரத்து செய்யப் போகிறேன் எனவே இந்த ஒன்று இதை ரத்துசெய்கிறது மேலும் இது சமமான⟨xp⟩ ⟨x⟩⟨p⟩ ஐப் பெறுகிறது இவை அனைத்திலும் நான் இந்த கோண அடைப்புக்குறியை எழுதும் போதெல்லாம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு மதிப்பான எண்னை நினைவில் கொள்க சரியா எனவே இந்த அளவு ஒரு எண் மற்றும் இந்த அளவு ஒரு எண் ⟨x ⟨x⟩p ⟨p⟩⟩⟨x ⟨x⟩2⟩ ⟨p ⟨p⟩2⟩ ஐப் பயன்படுத்துவதில் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அதற்கு பதிலாக நீங்கள் O1 இந்த வர்க்கத்திற்கும் O2 க்கு p ⟨p⟩2 க்கும் பயன்படுத்தலாம் கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மையை ⟨x ⟨x⟩2p ⟨p⟩2⟩ என எழுதுங்கள் இது ⟨x ⟨x⟩2⟩⟨p ⟨p⟩2⟩ ஆக இருக்கும் இது முன்னர் பெறப்பட்ட அதே முடிவுக்கு வழிவகுக்கும் எனவே நாம் ⟨x ⟨x⟩p ⟨p⟩⟩⟨xp⟩ ⟨x⟩⟨p⟩ ஐ கணக்கிட்டுள்ளோம் நான் இதைப் பயன்படுத்தப் போகிறேன் இதைச் சரிபார்க்கிறேன் இது ⟨xppx⟩2⟨xp px⟩2 ⟨x⟩⟨p⟩ எனவே இதில் நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் என்றால்⟨xp⟩ ஐ ⟨xppx⟩2⟨xp px⟩2 என்று எழுதியுள்ளேன் 2 பக்கங்களிலும் எதிர்பார்ப்பு மதிப்பை எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் எனக்கு கிடைக்கிறது இதை இங்கேயும் இங்கேயும் பயன்படுத்துவேன் இது ⟨xppx⟩2 பிளஸைத் தவிர வேறொன்றுமில்லை என்று எனக்குத் தெரியும் xp px இது iℏ கிராஸ் ஐத் தவிர வேறில்லை என்று குவாண்டம் நிலையில் இருந்து நினைவுகூருங்கள் எனவே இது iℏ2 ⟨x⟩⟨p⟩ ஆக மாறுகிறது இப்போது ⟨xppx⟩ உண்மையானது என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் ஆபரேட்டர் வடிவத்தில் p ஐ எழுதினால் இதைக் காண்பிப்பது மிகவும் எளிதானது எனவே இது உண்மையில் ∫xidψdxiddxxψdx ஆக மாறுகிறது நீங்கள் ஒரு பகுதியாக தொகையீடு செய்யக்கூடிய கையாளுதல்களைச் செய்யலாம் மற்றும் இது உண்மையானது என்பதைக் காட்டுகிறது எனவே உங்களிடம் இருப்பது ⟨xp⟩⟨xppx⟩2iℏ2 ⟨x⟩⟨p⟩ இது உண்மையான அளவு a பிளஸ் ஒரு கற்பனை அளவு 2 இங்கே a என்பது ⟨xppx⟩2 ⟨x⟩⟨p⟩ என்று வரையறுக்கப்படுகிறது எனவே இதையெல்லாம் ஒன்றாகச் சேகரிக்க நாம் என்ன செய்தோம் நாம் கண்டுபிடித்துள்ளது என்னவென்றால் ⟨x ⟨x⟩p ⟨p⟩⟩xp இது வரையறுக்கப்பட்டன என்ன என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த x என்பது ⟨x2 ⟨x⟩2⟩ என வரையறுத்தனர் மற்றும் இந்த ⟨p2 ⟨p⟩2⟩ போன்ற வரையறுக்க இருந்தது இது ஒன்றும் இல்லை இதை ⟨x ⟨x⟩2⟩ என்றும் எழுதுகிறேன் மற்ற நியதிக்கு இதுவே ஒன்றும் இல்லை ⟨p ⟨p⟩2⟩ இவை அனைத்தும் ஒன்றே ஒன்றுதான் எனவே வலது புறத்தில் எனக்கு xp உள்ளது இது இந்த செயல்பாடுகள் மூலம் வரையறுக்கப்படுகிறது இடது புறத்தில் இப்போது எனக்கு ai2 உள்ளது எனவே நமக்கு என்ன இருக்கிறது எங்களிடம் இப்போது ai2xp இன் மட்டு உள்ளது ai2 என்பது a224 ஐத் தவிர வேறில்லை இது நிச்சயமாக 2 ஐ விட அதிகமாகும் ஏனெனில் ஒரு சதுரம் ஒரு நேர்மறையான அளவு எனவே இங்கிருந்து எனது முடிவு 2xp இது நிச்சயமற்ற கொள்கையாகும் இது நீங்கள் ஒரு அலை செயல்பாட்டை x பல முறை மற்றும் p பல முறை அளவிட்டால் ஒரு பரவல் இருக்கும் என்று கூறுகிறது ஆனால் பரவல் என்பது தயாரிப்பு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் 2 க்கு இது உங்கள் அளவீட்டின் வரம்பு அல்ல ஆனால் இது அடிப்படையில் குவாண்டம் இயக்கவியலில் இயல்பாகவே உள்ளது சில விரிவுரைகளில் ஒரு துகள்களுக்கு ஒரு அலை பாக்கெட்டை நாங்கள் கட்டியபோது நான் அதைப் பற்றி குறிப்பிட்டேன் நான் அங்கு கூறியது என்னவென்றால் x இன் பரவலைக் கொண்ட ஒரு அலை பாக்கெட் இருந்தால் இது உங்களுக்கு k வழங்கும் சமதள அலைகளின் கலவையானது k இடைவெளியில் xk பரவுகிறது அதாவது 1 வரிசையின்xk நீங்கள் இரண்டையும் ஆல் பெருக்கி பக்கங்களின் வரிசையின் xp கிடைக்கும் எனவே நீங்கள் ஒரு துகளை ஒரு அலை மூலம் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சிக்கும் தருணம் இந்த வகையான நிச்சயமற்ற உறவைப் பெறுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு அலை இருப்பதைக் காட்ட முயற்சிக்கும் தருணத்தில் ஒரு வரம்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் துல்லியத்திற்கு அதை மொழிபெயர்க்க முடியாது பின்னர் இயங்குவிசையும் அதற்கேற்ப ஒரு பரவலைப் பெறுகிறது இது இந்த நிச்சயமற்ற உறவால் வழங்கப்படுகிறது நான் x ஐ சிறியதாகவும் மேலும் சிறியதாகவும் மாற்றினால் px என்பது பெரியதாகவும் மேலும் பெரியதாகவும் மாறும் நான் x ஐ பெரியதாகவும் மேலும் பெரியதாகவும் செய்தால் px சிறியதாகவும் சிறியதாகவும் மாறும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த இரண்டு பரவல்களுக்கும் இருக்கும் உறவு இதுதான் நான் முன்பு கூறியது போல் ஐகேன் செயல்பாடுகளான அலை செயல்பாடுகளுக்கு பரவல் இல்லை எனவே ஒரு கேள்வியைக் கேட்போம் x0 ஐக் கொண்ட அலை செயல்பாடுகள் உள்ளனவா இவை x ஆபரேட்டரின் ஐகேன் செயல்பாடுகளாக இருக்கும் அல்லது p0 அவை p ஆபரேட்டரின் ஐகேன் செயல்பாடுகளுக்கு ஒத்திருக்கும் எனவே x ஆபரேட்டரின் ஐகேன் செயல்பாடுகளுக்கு x மடங்கு f உங்களுக்கு ஒரு திட்டவட்டமான xx0 கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பிசிகல்லியாக நினைக்கலாம் fxδ என்றால் இதுதான் நிகழும் ஒரே வழி முந்தைய விரிவுரைகளிலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் 12π∫eikdk தவிர வேறில்லை அனைத்து சமதள அலைகளின் வீச்சுகளும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அதாவது எல்லா இயங்குவிசையும் ஒரே நிகழ்தகவுடன் வருகின்றன எனவே அந்த p ஐ நீங்கள் காணலாம் p என்பது இது உங்களுக்கு வழங்கும் பிரதிநிதித்துவம் ஆகும் இந்த வழக்கில் x என்பது 0 ஆக இருக்கும் எனவே எனக்குத் தெரிந்த தயாரிப்பு வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது p ஆபரேட்டரின் ஐகேன் செயல்பாடு பற்றி எப்படி இதற்காக நான் idψ dx வைத்திருக்கப் போகிறேன் இது ஒரு திட்டவட்டமான இயங்குவிசையாக இருக்கும் இது உடனடியாக உங்களுக்கு ψeipx ஐ வழங்குகிறது எனவே நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் p இன் ஐகேன் செயல்பாடு eipxஆகும் அதை நான் eikx என எழுத முடியும் இந்த நிலையில் உள்ள ஒரு துகள் இயங்குவிசையின் மதிப்பைக் கொண்டுள்ளது மறுபுறம் இது ஒரு சமதள அலை எனவே இது ∞ முதல் ∞ வரை செல்லும் எனவே இதில்x→∞ இது இயங்கு விசையானது என்பதால்p0சரி செய்யப்படுகிறது இவை இரண்டு சிறந்த வழக்குகள் ஒரு சந்தர்ப்பத்தில் அலை செயல்பாடு ஒரு δ செயல்பாடு மற்றொன்று அலை செயல்பாடு என்பது ஒரு துகளுக்கு ∞ இலிருந்து பரவுகின்ற ஒரு சமதள அலை ஆகும் இவை இரண்டு சிறந்த வழக்குகள் 2 தீவிர நிகழ்வுகள் ஒரே மாதிரியானவை அல்ல காணப்படுவது உதாரணமாக ஒரு பெட்டியில் உள்ள துகள் அங்கு அலை செயல்பாடு 0 மற்றும் l க்கு இடையில் இருக்கும் அல்லது ஒரு எளிய ஹார்மோனிக் இயக்க ஆற்றலில் ஒரு துகளையும் நீங்கள் காண்கிறீர்கள் இது சாத்தியமான அலை செயல்பாடு என்றால் e x2 போன்றது எனவே இது சில பரவல்களைக் கொண்டுள்ளது இங்குதான் x என்பது 0 ஆக இருக்கப் போவதில்லை மற்றும்p என்பது 0 ஆக இருக்கப்போவதில்லை ஆனால் தயாரிப்பு எப்போதும் 2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இதேபோல் x பெட்டியில் உள்ள ஒரு துகள் 0 ஆக இருக்கப்போவதில்லை p என்பது 0 ஆக இருக்கப்போவதில்லை உண்மையில் நான் உங்களுக்கு வேலைகளை வழங்கப் போகிறேன் அங்கு x மற்றும் p ஐக் கணக்கிடும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன் அவற்றின் தயாரிப்பு என்ன என்பதைப் பார்க்கவும் அது எப்போதும் 2 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எங்கள் வழித்தோன்றலில் கடுமையாகக் காணப்படுகிறது எனவே நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டது நிச்சயமற்ற கொள்கை மற்றும் நான் ஒரு பரிமாணத்தில் என்னை மட்டுப்படுத்திக் கொண்டேன் இது xp≥2 என்று கூறுகிறது அனலாக் கணக்கீடுகளை விரைவாக திரும்பப் பெறுவதற்கு இது மிகவும் எளிது எடுத்துக்காட்டாக 0 க்குச் செல்வது என்பது p என்பது முடிவிலிக்குச் செல்லும் என்று இப்போது எனக்குத் தெரியும் முந்தைய விரிவுரையாளரிடமிருந்து ஒரு பிணைப்பு நிலைக்கு நினைவுகூருங்கள் ⟨p⟩ தானே 0 ஆகும் எனவேp என்பது ⟨p2⟩ மிகப் பெரியதாகி வருகிறது மேலும் இது p22m மிகப் பெரியதாகி வருவதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் ஒரு துகளை மேலும் மேலும் கட்டுப்படுத்தினால் அது நிச்சயமற்ற கொள்கையின் காரணமாக இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் அதை பரப்ப அனுமதித்தால் அது சிறியதாகிவிடும் இதை நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் மீண்டும் ஒரு பெட்டி சிக்கலில் துகள்களுக்குச் செல்கிறோம் அங்கு ஒரு துகள் நீளம் L பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டு இந்த ஆற்றலை நீங்கள் நினைவு கூர்ந்தால் En1L2 எனவே L பெரிதாகும்போது ஆற்றல் சிறியதாக மாறும் இது துல்லியமாக நிச்சயமற்ற கொள்கையின் நிரூபணம் ஆகும் வெவ்வேறு அமைப்புகளின் ஆற்றல்களை மதிப்பிடுவதற்கும் இதைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக கொள்கையைப் பயன்படுத்துவதற்கு தரை நிலை அல்லது ஒரு அமைப்பின் மிகக் குறைந்த ஆற்றலை மதிப்பிடுவதற்கு நான் எடுத்துக்காட்டாக ஒன்றிற்குச் செல்வேன் எனவே நான் எடுக்கும் முதல் எடுத்துக்காட்டு நீளம் L இன் பெட்டியில் உள்ள இந்த துகள் மற்றும் இந்த விஷயத்தில் x என்பது L இன் வரிசையில் இருப்பதைக் காணலாம் மற்றும் p என்பது⟨p2⟩ ⟨p⟩2 என வரையறுக்கப்பட்ட ⟨p2⟩ ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனெனில் p இன் பிணைக்கப்பட்ட அமைப்பின் எதிர்பார்ப்பு மதிப்பு 0 ஆக உள்ளது எனவே p க்கு சமமாக இருக்கும் ⟨p2⟩L இது 2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே p2 தானே 24L2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் p22m இது 28mL2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது உண்மையில் நீங்கள் காணலாம் இரண்டாவது எடுத்துக்காட்டில் நான் துகளை ஒரு எளிய இணக்க ஆற்றலில் எடுத்துக்கொள்வேன் இந்த விஷயத்தில் இது x0 ஐ மையமாகக் கொண்டிருந்தால் x இன் சமச்சீரின் எதிர்பார்ப்பு மதிப்பு 0 ஆக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் மேலும் ⟨⟨x2⟩∼a என்று கருதுகிறேன் இதனால் சாத்தியமான ஆற்றலை 12ka2என எழுதலாம் அது 12m2a2 ஆகும் இயக்க ஆற்றல் எப்படி இப்போது மீண்டும் ⟨p⟩0ஆகையால் ⟨p2⟩ ⟨p⟩2 என்பது ⟨p2⟩ போல் இருக்கும் இது 2 a இன் வரிசையாக இருக்கப் போகிறது இது x ஐத் தவிர வேறில்லை எனவே இயக்க ஆற்றல் இருக்கப் போகிறது ⟨p2⟩2m இது 28ma2ஆகும் ஆக மொத்த ஆற்றல் E என்பது 28ma212m2a2 ஆக இருக்கும் மிகக் குறைந்த ஆற்றலைக் கண்டுபிடிப்பதற்கு எனக்குக் கிடைக்கும் ஒரே அளவுருவைப் பொறுத்து இந்த ஆற்றலைக் குறைக்கிறேன் அது a எனவே நான் dEda0 ஐ செய்கிறேன் இது பிளஸ் முன்னால் மைனஸ் அடையாளத்துடன் 24ma3 ஐ எனக்குத் தருகிறது m2a0 அல்லது இதை நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு a22mω கிடைக்கும் எனவே a ஐப் பொறுத்தவரை எனது குறைக்கும் ஆற்றலைக் நாங்கள் கண்டறிந்தோம் அதாவது a22mω மொத்த ஆற்றல் E என்பது 28ma212m2a2 ஆக வழங்கப்பட்டது இது 28m2mω12m22mω ஆக இருக்கும் இது ℏω2 ஆக வெளிவரும் ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் நமக்குக் கிடைத்த அதே பதில் ஆகவே ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் குறைந்தபட்ச ஆற்றல் ஒரே மாதிரியாக இருப்பதால் இங்கு கருத்துத் தெரிவிக்கிறேன் எளிய ஹார்மோனிக் இயக்கத்தின் தரை நிலைக்கான நிச்சயமற்ற xp குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் அல்லது மற்ற எல்லா நிலைகளும் 2 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இது நிச்சயமற்ற கொள்கையைப் பயன்படுத்தி ஆற்றலின் அளவு மதிப்பீட்டின் வரிசையைப் பெறுவதற்கான ஒரு பயன்பாடாகும் இது தொடர்பான சில சிக்கல்களையும் உங்கள் வேலையில் தருகிறேன் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் x என்பது x இன் எதிர்பார்ப்பு மதிப்பு ⟨x2⟩ மதிப்பு நீங்கள்x ஐ இதிலிருந்து கழித்து வர்க்க மூலத்தை எடுக்கும்போது இதுதான் x ஐ வரையறுக்கிறோம் இதேபோல் நான் ⟨p2⟩ ஐக் கழித்து ⟨p⟩2 ஐக் கழித்தால் இதுதான் p ஐ வரையறுக்கிறது கஹொவ்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மையுடன் குவாண்டம் நிலையைப் பயன்படுத்தி எங்களுக்கு xp≥2 கிடைத்தது அது நிச்சயமற்ற கொள்கை இரண்டு அமைப்புகளின் ஆற்றல்களை மதிப்பிடுவதற்கு அதைப் பயன்படுத்தினோம்